மீண்டும் வரவேற்கிறேன் இது லெக்சர் 58 இன்று உயரிய வரிசை கொண்ட ஹோமெஜெனஸ் அல்லாத லீனியர் சமன்பாடுகளின் தீர்வுகள் பற்றி பார்க்கலாம் முக்கியமாக பர்டிகுலர் இண்டெக்ரல் பற்றியும் பர்டிகுலர் இண்டெக்ரல் எவாலுயுயேட் செய்யும் முறைகள் பற்றியும் பார்க்கலாம் போன லெக்சரில் ஒரு கான்ஸ்டண்ட் கெழுக்கள் கொண்ட லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை எப்படி கண்டுபிடிக்கலாம் என்று பார்த்தோம் மேலும் ஒரு ஹோமொஜெனஸ் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க நாம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கண்டுபிடித்து அவற்றை கூட்டுவதன் மூலம் ஜெனரல் சொல்யூஷன் கிடைக்கிறது என்றும் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் நமது நோக்கம் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் பர்டிகுலர் இண்டெக்ரல் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதே ஆகும் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை ஆபரேட்டர் வடிவில் fDyX என எழுதிக்கொள்ள முடியும் இங்கு fD என்பது என்னவென்று போன வகுப்பிலேயே பார்த்தோம் எனவே சமன்பாட்டின் பர்டிகுலர் இண்டெக்ரல் அல்லது பர்டிகுலர் சொல்யூஷன் ஆனது 1fDXஎன குறிக்கப்படுகிறது எனவே இந்த 1fD எனும் நேர்மாறு ஆபரேட்டரைப் போன்ற ஒன்றை இந்த சமன்பாட்டில் பெருக்குவதன் மூலம் நேரடியாக இந்த y ஐ இங்கே ஒரு தீர்வாக பெறுகிறோம் இந்த 1fD ஐ இந்த X எனும் x கொண்ட ஒரு ஃபங்ஷன் மீது எப்படி செயல்படுத்தலாம் என பார்க்கலாம் ஏற்கனவே விவாதித்தது போல fD ஐ D 1D 2⋯ என காரணிப்படுத்தி எழுதிக்கொள்ளலாம் இங்கு க்கள் ஆக்ஸிலரி சமன்பாட்டின் மூலங்கள் ஆகும் ஆகவே பர்டிகுலர் இண்டெக்ரல் 1fDX என எழுதி அதில் fD ஐ D αக்களின் பெருக்கலாக எழுதலாம் எனவே பின்வருமாறு கிடைக்கிறது 1D 11D 21X இதுவே பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க பொதுவான முறையாகும் இதை முதலில் பார்ப்போம் இந்த X ஆனது சில குறிப்பிட்ட வடிவங்களில் இருக்கும்போது எவ்வாறு நேரடியாக பர்டிகுலர் இண்டெக்ரலை எவால்யுயேட் செய்யலாம் என்பவை பற்றி பின்னர் பார்க்கலாம் எனவே முதலில் 1D aXeaxXe axdx எவ்வாறு இந்த இண்டெக்ரல் வடிவம் பெறப்பட்டது என பார்க்க முதலில் y1D aX என்பதை எடுத்துக்கொள்ளவும் எனவே y1D aX என எடுத்துக்கொண்டு பின் இந்த y என்னவென்று அறியலாம் ⟹D ayX ⟹dydx ayX ⟹ye axXe axdxC பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க Cஎன்பதை 0 ஆக எடுத்துக்கொள்ளலாம் ⟹yeaxXe axdxCeax இந்த இண்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட் இங்கு முக்கியமானது அல்ல மற்றும் இண்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட் 0 என ஏன் எடுக்கிறோம் எனில் நாம் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிப்பது பற்றி விவாதித்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த இண்டெக்ரேஷன் கான்ஸ்டண்ட் பர்டிகுலர் இண்டெக்ரலில் வருவதை கூட நாம் விரும்பவில்லை நாம் பர்டிகுலர் இண்டெக்ரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் C இன் எந்த மதிப்புக்கும் அது தீர்வாக இருக்கும் எனவே C என்பதை 0 ஆக கூட எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் ஹோமொஜெனஸ் அல்லது ஹோமொஜெனஸ் அல்லாத டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை தொடர்ச்சியாக கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறுதியாக காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனின் கான்ஸ்டண்ட்களுடன் இந்த கான்ஸ்டண்ட் சேர்க்கப்படுகிறது எனவே இங்கு C க்கு எந்த மதிப்பு கொடுக்கிறோம் என்பது முக்கியமில்லை எனவே மிகவும் எளிதாக C மதிப்பு 0 என எடுக்கப்படுகிறது எனவே சமன்பாட்டின் தீர்வானது பின்வருமாறு கிடைக்கிறது ⟹yeaxXe axdxCeax ஆகவே C மதிப்பு 0 எனும்போது இரண்டாவது டெர்ம் மறைகிறது இவ்வாறு 1D aXy மதிப்பை அடைகிறோம் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க இது மிகவும் பயன்படுவதால் இது முக்கியமான ஒன்றாகும் எனவே eaxXe axdx என்பதுவே 1D a ஐ X ல் அப்ளை செய்யும்போது கிடைப்பதாகும் பர்டிகுலர் இண்டெக்ரல் என்பதால் C மதிப்பு 0 என்பது முக்கியமில்லை எனவே 1D aX எனும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இவ்வாறு கிடைக்கிறது எளிய நிகழ்வாக a0 என எடுக்கலாம் அவ்வாறு எடுக்கும்போது 1DX ஆகிறது eaxXe axdx என்பது Xdx ஆகிறது இதுவே நாம் எதிர்பார்த்தது ஏனெனில் D என்பது டிஃபரன்ஷியல் ஆபரேட்டர் என்பதால் 1D என்பது இண்டெக்ரல் ஆபரேட்டர் ஆக இருக்க வேண்டும் ஆகவே Xdx என x ஐ பொறுத்து X ன் இண்டெக்ரல் கிடைக்கிறது 1D aX என்பது 1DX ஐ விட இன்னும் பொதுவான ஃபார்முலாவாக eaxXe axdx என்ற மதிப்பை கொடுக்கிறது இந்த வகுப்பிற்கு இது மிகவும் முக்கியமானது ஆகும் உதாரணமாக D2a2ysec ax என்பதை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம் முதலில் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு ஆக்ஸிலரி சமன்பாடு தேவை இங்கு ஆக்ஸிலரி சமன்பாடு m2a2 0 ஆகும் இதன் மூலங்களாக ±ai எனும் இணைக் கலப்பெண்கள் கிடைக்கின்றன எனவே eai என்பது போல இருக்கும் e0x மற்றும் c1 ax c2 ax இருக்கின்றன வலது பக்கம் 0 எடுக்கும்போது இது ஹோமொஜெனஸ் சமன்பாட்டின் தீர்வாகிறது இதுவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் ஆகும் எனவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் c1 ax c2 ax ஆகும் இப்போது ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனுடன் பர்டிகுலர் சொல்யூஷனும் தேவை பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்க போன ஸ்லைடில் பார்த்ததை அப்ளை செய்யலாம் இந்த இன்வெர்ஸ் ஆபரேட்டர் 1D2a2sec ax 12ia1D ia 1Diasec ax இந்த ஐடியா ஏனெனில் நமக்கு 1D ia அல்லது 1Diaக்கு ஃபார்முலா தெரியும் முதலில் இதை கண்டுபிடிக்கலாம் 1D iasec ax eiaxsec ax e iaxdx eiaxxialn cos ax அதே போல் அடுத்த ஒன்றையும் கண்டுபிடிக்கலாம் 1Diasec ax e iaxx ialn cos ax இதுவே இப்போது செய்ய வேண்டியது இவற்றை சப்ஸ்டிட்யூட் செய்வதால் பர்டிகுலர் இண்டெக்ரல் 12ia1D ia 1Diasec ax 12iaeiaxxialn cos ax e iaxx ialn cos ax xasin ax 1a2ln |cos ax | cos ax சிம்ப்ளிஃபை செய்வது மூலமாக 1a2ln |cos ax | cos ax கிடைத்திருக்கிறது எனவே ஏற்கனவே கண்டுபிடித்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் இப்போது கண்டுபிடித்த பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கூட்டுவதன் மூலம் ஜெனரல் சொல்யூஷன் yc1cos ax c2sin ax xasin ax 1a2ln |cos ax | cos ax என கிடைக்கிறது இதுவே கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் ஆகும் இப்போது X ன் சில சிறப்பு வடிவங்களைப் பார்க்கலாம் உதாரணமாக eax cosaxsin போன்றவை இந்த சந்தர்ப்பங்களில் மேலே கூறப்பட்ட இண்டெக்ரல் ஃபார்முலா மூலம் தீர்வை எவால்யுயேட் செய்வதற்கு பதிலாக சில ஃபார்முலாக்களை நேரடியாக நினைவில் வைத்துக் கொள்ளலாம் பல சந்தர்ப்பங்களில் வலது புறம் எளிய ஃபங்ஷன்களாக இருக்கும்போது இந்த முறையில் தீர்வை எவால்யுயேட் செய்வது மிகவும் எளிதாக இருக்கும் எனவே இன்று Xeax எனும்போது என்ன செய்யலாம் என முதலில் பார்க்கலாம் இங்கு a என்பது ஒரு கான்ஸ்டண்ட் ஆகும் எனவே fDeaxfaeax அதாவது Deaxaeax ஆகவே fD எனும் ஆபரேட்டரை eax மீது செயல்படுத்தும்போது faeax கிடைக்கிறது எனவே D ல் a என சப்ஸ்டிட்யூட் செய்யலாம் உணர மிகவும் எளிதான இதை முதலில் பார்ப்போம் இங்கு D என்பது டெரிவேட்டிவ் என்பதை குறிக்கிறது எனவே D ஐ eax மீது அப்ளை செய்வதால் eaxபெருக்கல் a என கிடைக்கிறது அதாவது D என்பது a ஆல் மாற்றப்படுகிறது இதேதான் இரண்டு முறை அப்ளை செய்யும்போதும் D2eaxa2eax என கிடைக்கிறது இன்னும் பொதுவாக Dneaxaneax என பெறலாம் எனவே இந்த ஆபரேட்டர் fDeaxfaeax என கிடைக்கிறது எனவே இங்கு முழுவதுமாக fDeax என்பதில் D என்பது a ஆல் மாற்றப்படுகிறது எனவே fDக்கு பதிலாக fa வருகிறது eax அப்படியே இருக்கிறது இவ்வாறு வலது புறம் X என்பது eaxஎனும்போது fDeaxfaeax என்று கிடைக்கும் இந்த ரிசல்ட் மிகவும் உபயோகமானதாகும் எனவே இதைக் கொண்டு இப்போது இந்த சிறப்பு வடிவத்தின் முதல் முடிவைப் பெறலாம் அது X என்பது eax வடிவமாக இருந்தால் பர்டிகுலர் இண்டெக்ரல் எவால்யுயேட் செய்ய தேவைப்படும் ஃபார்முலா என்ன உதாரணமாக fDyeaxஎனும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை எடுக்கலாம் fDeaxfaeax என நமக்குத்தெரியும் 1fD ஐ சமன்பாட்டின் இரு புறமும் செயல்படுத்தலாம் eax1fDfaeax fa1fDeax ⟹1fDeax1faeaxfa≠0 எனும்போது அடுத்ததாக fa0 எனில் என்ன செய்யலாம் இப்போது D a என்பது f ன் காரணி எனவே fDD ag என எடுக்கலாம் எனவே 1fDeax1D a1geax 1D a1geaxga≠0எனும்போது 1g1D aeax 1D aXeaxXe axdx என்பதால் 1D aeaxxeax 1fDeax1gxeax எனவே X என்பது eax என இருக்கும்போது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க சுருக்கமான வழிகள் என்ன என்ன செய்யலாம் 1fDeax1faeax இங்கு fa≠0 ஆனால் fa0 எனில் f என்பது D arஎனும் வடிவில் இருக்கும் ஆகவே 1D areaxxrr eax ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் D2 3D2ye3x எனும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷனை பார்க்கலாம் காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷனை கண்டுபிடிக்க ஆக்ஸிலரி சமன்பாடு m2 3m20 என எழுதலாம் இதன் மூலங்கள் 1 மற்றும் 2 எனவே காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் c1exc2e2x அடுத்து பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க ஏற்கனவே விவாதித்தவாறு செய்யலாம் அதாவது 1D2 3D2e3x என்பதில் D க்கு பதிலாக 3 சப்ஸ்டிட்யூட் செய்யலாம் எனவே 132 3×32e3x 12e3x எனவே இது பர்டிகுலர் இண்டெக்ரல் ஆகும் ஜெனரல் சொல்யூஷன் ஆனது காம்ப்ளிமெண்டரி ஃபங்ஷன் மற்றும் பர்டிகுலர் இண்டெக்ரல் இரண்டையும் கூட்டுவதன் மூலம் கிடைக்கிறது எனவே கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் ஜெனரல் சொல்யூஷன் yc1exc2e2x12e3x ஆகும் அடுத்ததாக D3 D2 D1yex எனும் டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனின் பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்கலாம் பர்டிகுலர் இண்டெக்ரல் 1D3 D2 D1ex 14x2ex அடுத்து D2D5y3 இது எளிதானது இன்றைய வகுப்பில் கடைசி ஒன்று 1D2D53 35 எனவே இது இந்த சமன்பாட்டின் பர்டிகுலர் இண்டெக்ரல் ஆகும் எனவே இப்போது முடிவுக்கு வரலாம் பர்டிகுலர் இண்டெக்ரல் பற்றியும் சுருக்கமான வழிகளில் பர்டிகுலர் இண்டெக்ரல் காணும் சிறப்பு வடிவங்கள் இல்லாத போது பர்டிகுலர் இண்டெக்ரலை கண்டுபிடிக்க ஏதுவான பொதுவான ஃபார்முலாவை பார்த்தோம் eax என சிறப்பு வடிவங்கள் இருக்கும்போது என்ன பண்ணலாம் என பார்த்தோம் 1fDeax என்பதில் fa0 எனும்போது D க்கு பதிலாக a சப்ஸ்டிட்யூட் செய்யலாம் என பார்த்தோம் fa0 எனும்போது D a காரணியாக இருக்கும் அப்போது 1D areaxxrr eaxஐ எளிதாக மதிப்பிடலாம் இவையே இன்றைய வகுப்பை தயார்செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ரெஃபரென்ஸ்கள் கவனித்ததற்கு நன்றி